மும்முனை மின் தொகுப்பு மற்றும் அவற்றின் கட்டுப்பாட்டு தொகுதிகளுடன் பி யின் இணைப்பு பற்றி இப்போது விவாதிப்போம் இப்போது இன்வெர்ட்டருடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த பி வி தொகுதியைக் கவனியுங்கள் இப்போது நான் மும்முனை மின் தொகுப்பில் இருந்து தொடங்குகிறேன் பின்னர் நான் ஒற்றைமுனை இணைப்பைப் பற்றி விவாதிப்பேன் உண்மையில் நீங்கள் பார்த்தால் மும்முனை இணைப்பு ஒற்றைமுனை இணைப்பை விட மிகவும் எளிதானது ஆகையால் ஒற்றை கட்ட கட்ட இணைப்பு விவாதத்தை பிறகு பார்க்கலாம் இப்போது மூன்று கட்ட இன்வெர்ட்டர் வெளியீடு மின்மாற்றியின் முதன்மைடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்மாற்றியின் இரண்டாம் நிலை மூன்று மின்தூண்டிகளுடனும் RYB முனைகள் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இவைகளின் பெயரிடல் முறையே பி வி இன்வெர்ட்டர் மூன்று கட்ட இன்வெர்ட்டர் மற்றும் மின்மாற்றி ஆகும் இங்கு மூன்று கட்ட இன்வெர்ட்டர் மொத்தமாக ஆறு அடிவாய்கள் அடி வாயிலிருந்து வழங்கி என உள்ளது IGBT அல்லது MOSFET களைப் பயன்படுத்துகிறேன் என்றால் அடிவாய் இயக்கிகள் மொத்தம் ஆறு தேவைப்படும் இந்த முறையில் அடிவாய் இயக்கம் ஒரு PWM தொகுதியிலிருந்து கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளைப் பெறுகிறது R கட்டம் Y கட்டம் B கட்டம் அல்லது ABC கட்டம் இப்போது PWM க்கான உள்ளீடு கட்டுப்படுத்திகளின் வெளியீட்டில் இருந்து வரும் கட்டுப்பாட்டு சமிக்ஞைகளாக இருக்கும் இப்போது நாம் எதை கட்டுப்படுத்த விரும்புகிறோம் இப்போது தூண்டல் மின்னோட்டத்தை அல்லது மின் தொகுப்பில் செலுத்தப்படும் மின்னோட்டத்தை நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லலாம் இப்போது ஒரு ஒப்பீட்டில் இருந்து தொடங்குவோம் ஒரு ig மாதிரி அளவுடன் ஒப்பிடுகிறேன் இப்போது நான் ig மாதிரி அளவை வைத்து மின் தொகுப்புக்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன் என்பதை கூறலாம் இதற்கு நான் மின் தொகுப்பில் இருந்து வரும் ig உணர வேண்டும் அவற்றை ஒப்பிட்டு பின்னர் அதை கட்டுப்பாட்டு தொகுதிக்கு அனுப்ப வேண்டும் இது ஒரு PI கட்டுப்பாடு தொகுதி எனவே நான் மூன்று கட்டங்களைக் கொண்டிருந்தால் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இந்த ஒப்பீடு மற்றும் கட்டுப்பாட்டை நான் கொண்டிருக்கிறேன் எனவே இது கட்டம் R மற்றும் இந்த igR க்கானது என்று சொல்லலாம் இதைப் போலவே மற்ற கட்டத்திற்கும் நான் கொடுக்கிறேன் இது ஒரு கட்டுப்படுத்தியைக் கொண்டிருக்கும் இது ig இன் அளவினை எடுக்கும் இப்போது இந்த விஷயத்தில் அது igY ஆகும் இந்த igY இன் பின்னூட்ட மதிப்பு பிறகு ஒப்பிட்டு வெளியீடு கொடுக்கப்படுகிறது இதேபோன்று மூன்றாம் கட்ட igB மற்றும் igB இது ஒரு மாதிரி அளவுபின்னூட்ட அளவு மற்றும் கட்டுப்படுத்திக்கு வழங்கப்பட்ட வெளியீடு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது கட்டுப்படுத்தியின் வெளியீடுகளை நாம் PWM தொகுதிக்கு கொடுப்போம் எனவே ஒவ்வொரு கட்டுப்படுத்தியும் இந்த முறையில் PWM தொகுதிக்கு கொடுக்கப்படுகிறது எனவே இந்த வேலை எப்படி நடைபெறுகிறது என்றால் முதலில் பின்னூட்ட முன்னோட்டங்கள் உணரப்படுகின்றன அவை ஒரு மாதிரி அளவுடன் ஒப்பிடும்போது மற்றும் பிழையின் அடிப்படையில் கட்டுப்பாட்டு வெளியீடு PWM க்கு சமிக்ஞையை அனுப்பும் இது ஒரு முக்கோண ஊர்தி அலையுடன் ஒப்பிடப்படுகிறது பின்னர் அதிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் PWM இயக்கி சரியான முறையில் சமிக்ஞையை மாறுதிசையாக்கியின் கரங்களுக்கு அனுப்புகிறது இப்போது இந்த மாதிரி அளவுகளை எவ்வாறு பெறுவீர்கள் இந்த குறிப்புகள் MPPT வழிமுறையிலிருந்து பெறப்படுகின்றன மூன்று மின்னோட்டண்களும் இந்த முறையில் உணரப்படுகின்றன நீங்கள் ஒரு Hall உணர்கருவியை பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் அதை இணை மறுப்பி மற்றும் வேற்றுமை பெருக்கிகள் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் பெருக்கிகள் மூலம் செய்யலாம் ஆனால் அதை ஹால் சென்சார் மூலம் அளவிடுவது பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது தொடர்பு இல்லாதது மற்றும் மிகப் பெரிய பட்டை அகலத்தை கொண்டிருக்கும் இப்போது MPPT வழிமுறை மூலம் மாதிரி அளவு கொடுக்கும் முறைக்கு வருகிறோம் PV முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் Vt மற்றும் பி வி வழியாக மின்னோட்டம் மற்றொரு ஹால் சென்சார் மூலம் அளவிடப்படுகிறது அதை it என அழைக்கிறோம் நமக்கு இப்பொழுது ஒரு MPPT தேவைப்படுகிறது நாம் பயன்படுத்தும் MPPT வழிமுறை மற்றும் அதற்கான உள்ளீடுகள் vt it ஆக இருக்கும் அப்போது MPPT வழிமுறையிலிருந்து வெளியீடுகள் என்னவாக இருக்கும் இது igR igY மற்றும் igB இவற்றின் கட்டளைகள் மாதிரி அளவீடுகள் ஆக இருக்கும் இப்போது இவை அனைத்தும் சைனூசாய்டல் மதிப்புகள் மற்றும் மாதிரி அளவீடுகள் நீங்கள் சைனூசாய்டலை எவ்வாறு பெற்றீர்கள் MPPT வெளியீடு im imsinɷt உடன் தொடர்புடைய மதிப்பைக் கொடுக்கும் என்பதைக் காண்க எனவே நீங்கள் im ஐ வைத்தவுடன் sinɷt என்பது அடிப்படையில் ஒரு அடிப்படை அலகு காலமாகும் இங்கு உண்மையில் இது கட்டம் மின்னழுத்த அலைவடிவத்தின் அதிர்வெண் ஆகும் எனவே மின் தொகுப்பின் மின்னழுத்த அலைவடிவம் மற்றும் முனைகளின் அதிர்வெண் உங்களிடம் உள்ளது அதிலிருந்து நீங்கள் sinɷt மதிப்பை எடுத்துக் கொள்கிறீர்கள் MPPT வெளியீடுகள் தேவைப்படும் உச்ச மதிப்பு Im im sinɷt sinɷt 120 sinɷt 2400 ஆகியவற்றை தருகிறது அதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி அளவீடுகளை அமைப்பீர்கள் அவை இங்கே வரும் இந்த மூன்று மின் ஓட்டங்களையும் நீங்கள் அளவிடுவீர்கள்அதன் அடிப்படையில் கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இருப்பினும் இந்த குறிப்பிட்ட வகை சுற்றுகளில் நிறைய குறைபாடுகள் உள்ளன முதலாவதாக igR igY igB அவை அனைத்தும் சைனூசாய்டல் அவை DC அல்ல DC செட் பாயிண்ட் மதிப்புகள் எனவே கட்டுப்படுத்தி ஒரு கண்காணிப்பு கட்டுப்படுத்தியாக மாறுகிறது இது இனி ஒரு செட் பாயிண்ட் கன்ட்ரோலராக இருக்காது எனவே ஒரு செட் பாயிண்ட் கன்ட்ரோலர் மற்றும் டிராக்கிங் கன்ட்ரோலருக்கு இடையே பெரிய வேறுபாடு உள்ளது மாதிரி மின்னோட்டம் ig மற்றும் பின்னூட்ட சமிக்ஞை மின்னோட்டம் அனைத்தும் சைனசாய்டுகள் பொதுவாக AC சமிக்ஞைகள் எனவே கண்காணிப்பு கட்டுப்படுத்தி பெரிய சமிக்ஞை விலகல்களைக் கையாள வேண்டியிருக்கும் இதன் விளைவாக கண்காணிப்பு கட்டுப்பாட்டுகளின் பட்டை அகலம் இதேபோன்ற செட் பாயிண்ட் கன்ட்ரோலருடன் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் ig குறிப்பு மற்றும் பின்னூட்ட சமிக்ஞைகள் DC ஆக இருந்தால் எனவே ஒரு செட் பாயிண்ட் கன்ட்ரோலருடன் ஒப்பிடும்போது டிராக்கிங் கன்ட்ரோலரின் வடிவமைப்பு மிகவும் சிக்கலானதாக இருக்கும் ஒருவர் செட் பாயிண்ட் கன்ட்ரோலரைப் பயன்படுத்தினால் ஒருவர் உள் சுழற்சி இயக்கவியலை அடைய முடியும் ஆனால் கண்காணிப்பு கட்டுப்படுத்தியுடன் ஒருங்கிணைந்த சுழற்சி இயக்கவியல் மட்டுமே அடைய முடியும் இங்கே மற்றொரு சிக்கல் என்னவென்றால் உங்களிடம் 3 தனித்தனி கட்டுப்படுத்திகள் உள்ளன உங்களுக்கு 3 கட்டுப்படுத்திகள் தேவை ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒன்று மற்றும் இயக்கவியல் இணைக்கப்படுகின்றன எனவே இயக்கவியல் இணைந்திருப்பதால் 3 கட்டுப்படுத்திகளை ஒரே நேரத்தில் டியூன் செய்வது கடினமாகிவிடும் எனவே ஒருவர் சில சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் dq அச்சுகள் கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றுவதன் மூலம் இதை எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பார்ப்போம்